முந்தைய அமர்வுகளில் நாம் வெவ்வேறு பயிற்சி முறைகளைப் பற்றி விவாதித்தோம் அந்த முறைகளில் ஒன்று தான் வழக்கு ஆய்வு வழக்கு ஆய்வு என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்துகொள்வோம் பின்னர் வழக்கு பகுப்பாய்வு செய்வது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் இந்த வழக்கு பகுப்பாய்வில் நான் ஒரு வழக்காய்வை எடுத்துக்காட்டக கூற விரும்புகிறேன் இந்த வழக்காய்வை பகுப்பாய்வின் வழிகாட்டுதல்களின்படி நாம் செல்வோம் எனவே அடுத்தடுத்த அமர்வுகளிலும் இந்த வழக்காய்வை தொடர்ந்து வழக்காய்வின் பகுப்பாய்வையும் அறிந்துகொள்வோம் இப்போது வழக்காய்வுமுறை மேலாண்மை பாட கற்பித்தல் பிரிவில் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது காரணம் வழக்காய்வு முறை கற்பிக்கப்படும் பயிற்சிக்கூடத்தில் போலித்தனத்தை வெளிப்படுத்துகிறது ஒரு நிறுவனம் எதிர்கொண்ட ஒரு குறிப்பிட்ட பிரச்சினையைப் பற்றியும் அந்த குறிப்பிட்ட பிரச்சினையை அந்த நிறுவன அமைப்பு எவ்வாறு சரி செய்தது என்பதை பற்றி விவரிக்கிறது இப்போது வழக்காய்வு முறையில் திறந்த நிலையாகவோ அல்லது மூடிய நிலையாகவோ இருக்கலாம் ஒரு வழக்காய்வின் திறந்தநிலை பற்றி நாம் பேசும் போது வழக்காய்வில் கேள்விகள் இல்லாமல் முடிவடைகிறது அதேசமயத்தில் வழக்காய்வின் மூடியநிலை பற்றி நாம் பேசும் போது வழக்காய்வுகள் கேள்விகளுடன் முடிவடைகிறது எல்லா வழக்காய்வுகளும் ஒன்று ஓபன் என்டாகவோ அல்லது குளோஸ் என்டாகவோ இருக்கலாம் சில நேரங்களில் வழக்கு ஆய்வுகள் ஒரு வெற்றிகரமான நிகழ்வைப் பற்றியோ அல்லது தோல்விகரமான நிகழ்வைப் பற்றியோ கூறுகின்றன அவை ஆரம்பத்தில் இருந்தே அனைத்து காட்சிகளையும் அதன் செயல்பாடுகளையும் பற்றி கூறுகின்றன ஆரம்பத்தில் இருந்தே ஒரு நிறுவன அமைப்பு அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் எவ்வாறு அனைத்து காட்சிகளையும் செயல்பாடுகளையும் சரிச்செய்து கொண்டு வருகிறார்கள் என்று கூறுகின்றனர் இறுதியாக வழக்கு ஆய்வின் முடிவு மற்றும் அதன் நிலை என்ன என்பதை பங்கேற்பாளர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கு ஆய்வின் மூலம் கற்பிக்கப்படுகின்றன ஒரு வழக்காய்வு என்பது ஒரு நிறுவனத்திற்கான ஊழியர்கள் ஒரு கடினமான சூழ்நிலையை எவ்வாறு கையாண்டார்கள் என்பதை பற்றி விளக்கும் முறையாகும் பொதுவாக பெரும்பாலான வழக்கு ஆய்வுகள் ஒரு கடினமான சூழ்நிலையைப் பற்றி கூறுகின்றன குறிப்பாக நிலைத்தன்மை பற்றியோ ஒருவேளை அதன் வளர்ச்சியைப் பற்றியோ இருக்கலாம் அல்லது எடுக்கப்பட்ட குறிப்பிட்ட முடிவின் காரணமாக இக்கட்டான சூழ்நிலை உருவானதை பற்றியும் இருக்கலாம் எனவே இது வழக்காய்வுப் பற்றியதாகும் பயிற்சியாளர்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை ஆராய்ந்து விமர்சிக்க வேண்டும் இப்போது அவை ஓபன் என்டெட் வழக்குகளாக இருக்கலாம் ஓபன் என்டெட் கடினமான சூழ்நிலையை பற்றியோ அல்லது நிர்வாகம் என்ன மாதிரியான முடிவை எடுத்தது என்பது பற்றியோ விவரிக்கும் பயிற்சியாளர் இந்த குறிப்பிட்ட வழக்கைப் பற்றிய ஒரு கருத்தை கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு வழக்கின் பகுப்பாய்வை மேற்கொள்ளும்போது நிர்வாகத்தால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அவர்கள் எந்தவொரு விமர்சனத்தையும் கொண்டிருக்கலாம் ஏனெனில் இந்த முடிவு சரியானதல்ல என்பதால் அவர்கள் அதன் பொருத்தமான நடவடிக்கை குறித்தும் கூறலாம் அதாவது எடுக்கப்பெற்ற இந்த நடவடிக்கையோ அல்லது முடிவோ சரியானதல்ல என்று கூறலாம் அதன் காரணமாக பயிற்சியாளர் முன்மொழியும் முடிவையோ அல்லது நடவடிக்கையையோ மேற்கொள்ளலாம் மேலும் அவர் வித்தியாசமாக என்ன செய்யலாம் என்று பரிந்துரைக்கவோ அல்லது வேறு வழியையோ பரிந்துரைக்கலாம் ஆனால் இவ்வழிமுறை எப்போதும் அவசியமானது இல்லை சில நேரங்களில் அது மதிப்பீடு செய்யப்பட்ட முடிவு மற்றும் அந்த குறிப்பிட்ட முடிவை பகுப்பாய்வு செய்யும் போது அவர்களால் ஒரு முடிவுக்கு வரமுடியாது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அந்த முடிவு பொருத்தமான முடிவாக இருக்கலாம் வழக்கு ஆய்வு என்பது உயர் வரிசை அறிவுசார் திறன்களை வளர்ப்பதற்கு பொருத்தமானதாக இருக்கும் குறிப்பாக பகுப்பாய்வு தொகுப்பு மற்றும் மதிப்பீடு போன்றவைகளை வளர்க்க உதவும் முன்னதாக இன்டெலிஜெண்ட் கோசேன்ட் பற்றி நான் குறிப்பிட்டுள்ளேன் எனவே வழக்கு பகுப்பாய்வில் சிக்கல் இருக்கும்பொழுது வழக்கு ஆய்வின் வடிவத்தில் உள்ளீடு வழங்கப்பட்டவற்றால் அவர்கள் பகுப்பாய்வு செய்ய முடியும் என்று அவர்கள் கருதுகின்றனர் மேலும் அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு குறிப்பிட்ட வழக்கு ஆய்வின் மதிப்பீட்டை உருவாக்கின்றனர் இந்த திறன்கள் பெரும்பாலும் மேலாளர்கள் மருத்துவர்கள் மற்றும் பிற தொழில்முறை ஊழியர்களுக்கு தேவைப்படுகின்றன ஏனெனில் அவர்கள் எப்போதுமே முடிவெடுக்கும் நிலை கொண்டவர்கள் எனவே இது வணிகத் தொழில்களில் இருந்து வழக்கு ஆய்வுகளை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்றால் இது அனைவருக்கும் பொருந்தும் நிச்சயமாக இந்த வகையான வழக்கு ஆய்வுகள் நிர்வாகக் கல்வியிலிருந்து மேலாளர்களுக்கும் கற்பவர்களுக்கும் பொருந்தும் வழக்கு ஆய்வு மருத்துவ அறிவியல்துறையிலிருந்து வந்தால் அது மருத்துவர்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த வகையில் கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட வழக்காய்வு சரியாக கையாளப்பட்டு அதற்கு வெற்றி கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்ளவோம் அதுபோல் எந்தவொரு பொறியியல் வழக்கு ஆய்வை பற்றி நாம் பேசினாலும் வழக்கு ஆய்வு பொறியியல் சூழலில் இருக்கும் ஆகவே அதற்கேற்ற முடிவுகள் எடுக்கப்படும் ஆனால் ஒவ்வொரு முறையிலும் சில நன்மைகள் மற்றும் தீமைகள் இருக்கும் தீமை என்னவென்றால் வழக்காய்வு உண்மையில் பயிற்சிநிலையை பற்றியோ அல்லது பயிற்சியாளர் சந்திக்கும் பிரச்சினையுடன் தொடர்புடையதாகவோ இருக்காது எனவே ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட வழக்கு ஆய்வு விவாதிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை விவாதிக்கப்பட்டால் அந்த நிலைமை அவரது வாழ்நாள் முழுவதும் வராமல் போக வாய்ப்புள்ளது நான் இங்கு தொழிற்துறையின் இயல்பான அமைப்பின் சூல்நிலையை பற்றி எடுத்துக்காட்டாக கூற விரும்புகிறேன் குறிப்பாக வாகன தொழில் துறை விமானத் தொழில் துறை மற்றும் சேவைத் துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் பற்றியதாகும் சேவைத் தொழில் என்பது தகவல் தொழில்நுட்பத் தொழில்களைப் போன்றது பின்னர் அங்கு நிச்சயமாக வரைக்கூறுகள் மற்றும் வேறுபட்ட காரணிகள் இருக்கும் ஆகவே அவை வேறுபட்ட வரைக்கூறுகள் மற்றும் காரணிகளை கொண்டு இருந்தால் அந்த குறிப்பிட்ட பயிற்சியாளருக்கு உங்கள் பங்கு அதிகம் கிடைக்காமல் போகலாம் அதனால் ஒரு குறைபாடு உள்ளது இருந்தபோதிலும் இந்த குறிப்பிட்ட சிக்கலை நாம் சமாளிக்க முடியும் இந்த குறிப்பிட்ட சிக்கலை அதன் பொதுவான காரணிகளை கவனத்தில் கொள்வதன் மூலம் சமாளிக்க முடியும் மேலும் கொடுக்கப்பட்ட சிக்கலில் பொதுவாக என்ன காரணிகள் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன என்று பார்க்க வேண்டும் பின்னர் நான் என்ன முடிவுகளை மேற்கொண்டேன் என்று பார்க்க வேண்டும் உற்பத்தித் துறையுடன் தொடர்புடைய ஒரு வழக்காய்வை உதாரணமாக கொண்டு உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் ஆனால் சிக்கல் ஊழியர்களின் வருகையைப் பற்றியது பின்னர் ஒரு நிறுவன அமைப்பு இவ்வகையான நடத்தை சிக்கலை எவ்வாறு கையாளுகிறது எனவே உற்பத்தித் துறையிலும் சேவைத் துறையிலும் நடத்தை சிக்கல்கள் பொருந்தும் எனவே இவ்வகை உதாரணம் பங்கேற்பாளர்களான ஊழியர்களுக்கு உதவியாக இருக்கும் பங்கேற்பாளர்களுக்கு அவை எவ்வளவு அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்பதை தீர்மானிக்க எங்கள் பகுதியில் பொதுவாக உள்ள வழக்காய்வுகளை மறுபரிசீலனை செய்வது மிக முக்கியம் எனவே முந்தைய மாதிரிகளில் நான் குறிப்பிட்டது போல் நாங்கள் பயிற்சித் திட்டத்தை நடத்தும்போதெல்லாம் பங்கேற்பாளர்களின் சுயவிவரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அவர்களின் கல்வி பின்னணி சமூக பின்னணி மற்றும் தொழில்நுட்ப பின்னணி என்ன என்று பின்னர் அதன் அடிப்படையில் நாம் பயிற்சித் திட்டத்தை தீர்மானிக்க வேண்டும் எந்த வழக்காய்வு சரியானது என்று எனவே பங்கேற்பாளர்களுக்கு அவை எவ்வளவு அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்பதை தீர்மானிக்க பழைய வழக்காய்வுகளை நாம் மதிப்பாய்வு செய்ய வேண்டும் வணிக நிர்வாகத்தில் பல்வேறு வகையான சிக்கலான பல வழக்குகள் இதற்கு முன்பே இருந்துயிருக்கின்றன மனிதவள மேலாண்மை மிகவும் பொதுவானது செயல்பாட்டு மேலாண்மை சந்தைப்படுத்துதல் மற்றும் விளம்பரம் ஆகியவையும் உள்ளன எனவே ஏற்கனவே வணிக நிர்வாகத்தில் பல வகையான சிக்கல்களான வழக்கு ஆய்வுகள் உள்ளன அவை மிகவும் பிரபலமான ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் வழக்குகள் ஆகும் மற்றும் இவ்வகையான வழக்கு ஆய்வுகள் யூனிவர்சிட்டி ஆப் வர்ஜினியா உள்ள டார்டன் பிசினஸ் ஸ்கூல் போன்ற பல்வேறு வழக்காய்வு மூலங்களிலிருந்து கிடைக்கின்றன அவைகள் ஒரு நல்ல வழக்காய்வு தொகுப்பை கொண்டுள்ளன மேற்கு ஒண்டாரியோ பல்கலைக்கழகத்தில் ஐவெய் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் இன்னும் பிற மூலாதாரங்கள் உள்ளன மேலும் வழக்கு ஆய்வுகள் அதிக எண்ணிக்கைகள் இருப்பதைக் நீங்கள் காணலாம் முன்னதாக இந்த தரவுத்தளங்களில் இந்திய வழக்கு ஆய்வுகள் இல்லை ஆனால் இப்போது இந்த தரவுத்தளங்களில் சில இந்திய வழக்கு ஆய்வுகளும் உள்ளன எனவே இந்திய கலாச்சாரத்திற்கு ஏற்ப வழக்குகளை ஆய்வு செய்ய விரும்பினால் இந்த குறிப்பிட்ட தரவுத்தளத்தில் இருக்கும் வழக்குகளில் நாம் கவனம் செலுத்தலாம் மற்றும் வழக்குகளை பெறலாம் எனவே வழக்கு ஆய்வாளருக்கு வழக்கு ஆய்வு வழங்கப்படும் போது வழக்குகளின் பகுப்பாய்வை எவ்வாறு செய்வது என்ற கேள்வி எழுகிறது வழக்கு ஆய்வு மற்றும் பகுப்பாய்வின் நோக்கம் என்னெவென்றால் தத்துவார்த்த கருத்துகளின் பயன்பாடை பற்றியதாகும் முதலில் ஒரு குறிப்பிட்ட வழக்காய்வின் பின்னணியில் உள்ள நிர்வாக கோட்பாடு என்னவெனில் திட்டமிடல் ஒழுங்கமைத்தல் வழிநடத்துதல் இயக்குதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் போன்ற நிர்வாக செயல்பாடுகளுடன் தொடர்புடையதாக உள்ள கோட்பாட்டை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த விஷயத்தில் பொருந்தக்கூடிய தத்துவார்த்த கருத்துக்களைப் பயன்படுத்துவது பொருந்தும்மேலும் தலைமை பண்பு உந்துதல் மாற்றம் மேலாண்மை மன அழுத்த மேலாண்மை மோதல் மேலாண்மை உணர்ச்சி நுண்ணறிவு குழு கட்டமைத்தல் அமைப்பு கலாச்சாரம் அரசியலில் நிறுவன சக்தி போன்ற நடத்தை அறிவியல் கருத்தாக்கங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் எனவே அந்த விஷயத்தில் வழக்கு ஆய்வின் நோக்கங்கள் குறிப்பிட்ட வழக்கு ஆய்வில் நாம் விவாதிக்கப் போகும் தத்துவார்த்த கட்டமைப்பின் அடிப்படையில் பகுப்பாய்வு இருக்கும் இரண்டாவதாக வழக்கு ஆய்வு மற்றும் பகுப்பாய்வின் நோக்கம் என்னெவென்றால் வழக்கு ஆய்வின் மூலம் வளங்களைப் அறிந்து சிக்கலைப் புரிந்துகொள்ளும்போது பயிற்சியளிப்பவர் என்ன செய்கிறார் என்றால் பயிற்சி அளிப்பதில் மூலம் நிர்வாக திறன்களை உருவாக்குகிறார் வழக்கு நிர்வாகத்தை புரிந்துகொண்டு பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அனைத்து நிர்வாக திறன் வேலை அறிவு திறன் மனிதவள திறன் ஆகியவகைகளை வளர்த்துக் கொள்ள ஒரு பயிற்சியாளர் தேவைப்படுவது எங்களுக்குத் தெரியும் ஏன்னென்றால் அவர் மூலம் அவர்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதின் மூலம் பங்கேற்பாளர்கள் அவர்களது தனிப்பட்ட திறன்களையும் வேலை அறிவு திறன்களையும் வளர்த்துக் கொள்ள முடியும் வழக்கு ஆய்வின் பயன்பாட்டின் மூன்றாவது நோக்கம் என்னவென்றால் நல்ஒழுக்கத்தின் மூலம் சிக்கலை தீர்க்கும் செயல்முறையைப் எவ்வாறு பயன்படுத்து என்பதை பற்றியதாகும் எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் இதை பற்றி நீங்கள் அறிவீர்கள் ஆம் எல்லா நிகழ்வுகளிலும் தொழில்துறையின் குறிப்பிட்ட தன்மை அல்லது ஒழுக்கத்தின் குறிப்பிட்ட தன்மையுடன் தொடர்புடையதாக இருக்கும் எனவே வழக்கு ஆய்வின் பகுப்பாய்வில் பரிந்துரைக்கப்பட்ட ஒழுக்க முறை சிக்கலை தீர்க்கும் செயல்முறையைப் பயன்படுத்த பயிற்சியாளர் பங்கேற்பாளருக்கு உதவுவார் அடுத்த நோக்கம் என்னவெனில் ஒரு குழு விவாதம் பன்முக சூழல் மற்றும் முன்னோக்கு எவ்வாறு வாய்ப்புகளை வழங்குகிறது என்பதை பற்றியதாகும் இப்போது பயிற்சியாளர்களின் குழு ஒன்று இங்கு இருக்கும் அதில் பங்கேற்பாளர்களின் நிலையான அளவு 25 ஆக இருக்கலாம் வழக்காய்வு வழங்கப்படும் போது எல்லோரும் வெவ்வேறு யோசனைகள் புள்ளிகள் மற்றும் தீர்வுகள் ஆகியவற்றைக் கொண்டு இருப்பார்கள் இதனால் குழு விவாதம் நடைபெறும் ஏனெனில் பயிற்சியாளர்களும் ஒன்றை பற்றி விவாதிப்பார் ஒருவர் வழக்கு ஆய்வுகளை முன்வைப்பார் மற்றொருவர் அதில் இருக்கும் குறிப்புகளை எடுத்துத்துறைப்பார் பின்னர் அவர்களின் விவாதத்தின் அடிப்படையில் விவாதிப்பார் எனவே மிகவும் வலுவான பலம் பொருந்திய ஒரு நல்ல ஆரோக்கியமான வழக்கு ஆய்வு விவாதமாக இது இருக்கும் குழு விவாதம் வழக்கு ஆய்வுகளை குறித்த வெவ்வேறு அம்சங்களைக் கொண்டுள்ளன எனவே இங்கு வழக்கு ஆய்வு குறித்த பற்பல சூழல் இருக்கும் ஒருவருக்கொருவர் உறவின் சூழலில் குழு கட்டமைப்பின் சூழலில் உந்துதலின் சூழலில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்ப்பார்கள் எனவே இது வேறுபட்ட சூழல்களைக் கொண்டிருக்கும் மேலும் பல பரிமாணங்கள் இருப்பதால் அதுவும் சிக்கலைத் தீர்ப்பதற்கான வாய்ப்புகளை தரும் மற்றும் அந்த குறிப்பிட்ட வழக்காய்வை கையாளும் நபர்களின் எண்ணிக்கை மற்றும் தெளிவற்ற தன்மை ஆகியவை பற்றி குறிப்பிடப்படும் அதேசமயத்தில் இந்தக் குழுவால் அந்த வழக்காய்வின் தொன்மையை எப்படி சமாளிக்க முடியும் என்பது பற்றி விவாதிக்கப்படும் மேலும் இதன் மூலம் வழக்காய்வின் ஒரு விதமான தெளிவின்மை நீக்கப்படும் எனவே நோக்கம் ஒரு சரியான பதிலை அடைவது மட்டுமல்ல மாறாக அதன் பதிலில் எவ்வாறு திறமையாக பயணிப்பது என்பதைக் கற்றுக் கொள்வதில்தான் இருக்கிறது இது மிகவும் முக்கியமான விடயமாகும் எந்தவொரு வழக்கு ஆய்விலும் தெளிவான அல்லது சரியான பதில் இல்லை எனவே எந்த பதில் இருந்தாலும் அந்த நபர் ஒரு பதிலில் எவ்வாறு திறமையாக பயணிக்க முடியும் என்பதைக் கற்றுக்கொள்கிறார் எனவே ஒரு குழு கலந்துரையாடலில் இருக்கும்போது என்ன தீர்வு இருக்க வேண்டும் என்ன பதில் விவாதிக்கப்படும் இறுதியாக அவை எட்டப்படுமா இதுதான் திறமையான மற்றும் பயனுள்ள பதில் ஆகும் வழக்காய்வை மேப்படுத்துவதற்கான செயல்முறை ஒன்று உள்ளது மேலும் அடுத்த அமர்வில் வழக்காய்வை எவ்வாறு எழுதுவது என்பதை பற்றி விவாதிப்பேன் ஆனால் இங்கே ஒரு வழக்காய்வின் கருத்தை எவ்வாறு அடையாளம் காண்பது தகவல்களைச் சேகரிப்பது அதன் முன்னோட்டத்தை தயாரிப்பது போன்றவற்றை பற்றி விவாதிப்போம் நிர்வாக சிக்கல்கள் என்ன என்பதை முடிவு செய்யுங்கள் எனவே என்ன தலைப்புகள் உள்ளன இந்த குறிப்பிட்ட வழக்காய்வை மேப்படுத்துவதற்காக வழக்காய்வின் பருப்பொருளை நாம் கண்டறிந்து தயாரிக்க முடியும் மேலும் இந்த வழக்காய்வு பருப்பொருளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது ஏனெனில் இது பயிற்சியின் போது நடந்த விவாதத்தில் எடுக்கப்படும் இறுதியான பொதுவான முடிவாகும் எனவே வழக்கு ஆய்வு 3 கட்டங்களை கொண்டதாக இருக்கிறது இந்த வழக்காய்வில் உள்ள முதல் கட்டத்தை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டும் ஏனென்றால் வழக்காய்வு உங்கள் நாட்டின் கலாச்சாரத்துடன் தொடர்புடையதாக இருக்காது நீங்கள் விரும்பும் ஒரு அம்சத்துடன் தொடர்புடையதாக இருக்காது எனவே அந்த வழக்காய்வை மறுகட்டமைத்து வெவ்வேறு வகைகளில் பிரிக்க வேண்டும் பின்னர் பயிற்சியாளர் மற்றும் பங்கேற்பாளர்க்கு எந்த வகை மிகவும் பொருத்தமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிற பொருத்தமற்ற கூறு எதுவாக இருந்தாலும் அடையாளம் காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நாம் விவாதித்து அந்த தகவல்களை பங்கேற்பாளர்க்கிடையே பரப்ப முடியும் ஆகவே முதல் கட்டமாக தகவல் அனைவருக்கும் தெரிய வருகிறது இதனால் அங்கு வெவ்வேறு விதமான பணிநோக்கம் இருக்கக்கூடும் அதில் சிறந்த நோக்கம் அடையாளம் காணபடலாம் அதனால் நிச்சயமாக அது ஒரு தகவல் வேட்டையாக இருக்கும் அங்கு ஒரு குழு விவாதம் நடைபெறும் அதில் வெவ்வேறு நோக்கங்கள் இருப்பதின் காரணமாக அவர்கள் வெவ்வேறு அம்சங்களைப் பற்றி விவாதிப்பார்கள் இதன் மூலம் மற்ற பங்கேற்பாளர்களின் ஒத்துழைப்புடன் வழக்காய்வை மறுகட்டமைப்பு செய்யலாம் இங்கே ஒரு நபர் தான் ஏற்ற கதாபாத்திரம் மற்றும் வெவ்வேறு கதாபாத்திரங்களைப் புரிந்துகொள்ளும்போது இந்த குறிப்பிட்ட கதாபாத்திரங்களின் ஒருங்கிணைப்பு தகவல் வேட்டைக்கு வழிவகுக்கும் மேலும் வழக்காய்வை மறுகட்டமைக்க வழிவகுக்கும் ஆகையால் இந்த குறிப்பிட்ட வழக்காய்வில் பயிற்சியாளர் தான் சேகரித்த தகவல்களைப் பிறருக்கு பயிற்றுவித்து பொருத்தமானது என்ன என்பதை அடையாளம் காண்பார் 3 வது கட்டமாக அந்த குறிப்பிட்ட தகவல்களைப் அவர் பெறும்போது அதன் விவாதத்தில் ஈடுபடுவார் எனவே முதல் கட்டத்தில் வழக்காய்வு எதுவாக இருந்தாலும் பரப்பப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் வழக்காய்வு மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு அதற்கு தொடர்புடைய மற்ற கதாபாத்திரங்கள் அடையாளம் காணப்பட்டு அதன் மூலம் குழுவில் விவாதத்தை தொடங்லாம் வழக்காய்வு பகுப்பாய்வு செயல்முறையில் மொத்தம் 5 செயல்முறைகள் உள்ளன அதாவது கட்டமைத்தல் பெயரிடுதல் சுருக்கி கூறுதல் தொகுத்தல் மற்றும் முடிவுக்கு வருவதைக் பற்றியதாகும் அதன் முதல் படியாக ஃப்ரேமிங்கைப் பற்றி நாம் பேசும்போதெல்லாம் ஃப்ரேமிங்கின் நோக்கங்கள் என்ன அதன் முதல் படியாக அந்த வழக்காய்வு பங்கேற்பாளரிடமும் பயிற்சியாளர்களிடமும் விநியோகிக்கப்படுகிறது அவர்கள் அதை முதல் முறையாக படிப்பார்கள் மேலும் இரண்டாவது முறையாகவும் அந்த வழக்காய்வைப் படிப்பார்கள் மீண்டும் ஒரு முறை அவர்கள் அந்த வழக்காய்வை வாசிக்கும்பொழுது அவர்களால் அதிலிருக்கும் முக்கிய கேள்விகள் என்ன என்று அடையாளம் காண முடியும் மேலும் அதை ஒரு எடுத்துக்காட்டின் உதவியோடு விவாதிக்கலாம் நிச்சயமாக அது குறிப்பிட்ட வழக்கு ஆய்வின் இதயம் அல்லது ஆன்மாவாக இருக்கும் எனவே வழக்காய்வை விவாதிப்பதின் மூலம் அதன் முக்கிய கேள்விகளை அடையாளம் காணமுடியும் எனவே வழக்காய்வின் படப்பிடிப்பை புரட்டும் பொழுது அவர்கள் அந்த குறிப்பிட்ட கேள்விகளுக்கான பதில்களைக் கண்டுபிடிக்க முயற்சிப்பார்கள் பின்னர் அவர்கள் ஸ்கிம் வழக்காய்வை படிப்பார்கள் இது மிகவும் குறுகிய மற்றும் அரைகுறை வழிதான் இருந்தபோதிலும் இப்படித்தான் அதைத் அறிய முயற்சிப்பார்கள் எனவே வழக்காய்வில் குறிப்பிடப்பட்டுள்ள சிக்கலைப் தவிர்க்க வேண்டி மிக முக்கியமான செயற்கூறுகள் என்ன என்று விவாதிக்கப்பார்கள் வழக்காய்வை முதலிலிருந்து இறுதிவரை கவனமாகப் படியுங்கள் என்று பயிற்சியாளர் அறிவுறுத்தப்படுவார் ஆகவே அவர் முதலிலிருந்து இறுதிவரை கவனமாகப் படிக்க வேண்டும் ஆரம்பத்தில் வழக்கு ஆய்வை வாசிப்பதன் நோக்கம் மற்றும் வழக்கின் முடிவு என்னெவென்றால் அதன்மூலம் சிக்கல்கள் தீர்க்கப்பட்டதா இல்லையா என்பதுதான் எனவே தொழில்துறையால் எடுக்கப்பட்ட முடிவுகளின் விளைவுகள் என்ன என்ற கருத்தை பயிற்சியாளர்களுக்கு தெரிவிக்கும் இரண்டாவது செயல்முறை என்னெவெனில் லேபிளிங் அதன் உண்மைகள் என்ன வழக்காய்வின் விளிம்புநிலையில் உள்ள உண்மைகளை பற்றி மற்றொரு பயிற்சி அமர்வில் விவாதிப்போம் இது ஒரு பொதுவான தொழிலில் போட்டியின் பலம் மற்றும் பலவீனங்கள் பற்றியதாகும் மூன்றாவது என்னெவெனில் வழக்காய்வின் பகுப்பாய்வை சுருக்கமாகக் கூறுவதாகும் எனவே ஃப்ரேமிங் லேபிளிங் மற்றும் சம்மறெஸிங் பற்றி பார்ப்போம் சுருக்க முறை வழக்காய்வின் உண்மை தன்மைகளை சுருக்கமாகக் கூறுகிறது முக்கியம் இல்லாத அல்லது தேவை இல்லாத கருத்துகளை அதில் இருந்து அகற்றலாம் சுருக்கம் பற்றி மேலும் மிக முக்கியமானது என்னெவென்றால் வடிகட்டுதல் முறையை பயன்படுத்தி ஒன்று முதல் மூன்று படிநிலைகளை பயன்படுத்தி குறிப்பிட்ட கேள்விகளுக்கு சுருக்கமாகக் விடையளிப்பதாகும் எதுவாக இருந்தாலும் இந்த மூன்று படிநிலைகளின் அடிப்படையில் பார்க்கவேண்டும் முக்கிய கேள்விகள் என்ன என்பதை அடையாளம் காணவேண்டும் அப்பொழுதுதான் இந்த குறிப்பிட்ட சிக்கலுக்கு என்ன தீர்வு இருக்க முடியும் என்பதை காணமுடியும் அளவுகோல்களின் நிலை மற்றும் முடிவுகள் என்ன எந்தவொரு முடிவெடுக்கும் அளவுகோல்கள் இருந்தாலும் அதன் நன்மை மற்றும் தீமைகளை சுருக்கமாகக் கூறுங்கள் எனவே அந்த விஷயத்தை தொகுப்பில் சுருக்கமாக கூற வேண்டும் அந்த குறிப்பிட்ட வழக்கு ஆய்வின் பலம் மற்றும் பலவீனங்கள் நேர்மறை அல்லது எதிர்மறை என்ன என்பதையும் அறிந்து இருக்க வேண்டும் அளவுகோல்களில் எதுவும் பிரச்சினை இருந்தால் ஆம் பிரச்சினை இதுதான் என்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆக இதுதான் கேள்வி வழக்கு ஆய்வின் மீது இருக்கும் உங்கள் நிலைப்பாட்டின் அடிப்படையில் சில முக்கிய துணை உண்மைகளை அடையாளம் காணுங்கள் மேலும் இந்த குறிப்பிட்ட முடிவை எவ்வாறு எடுத்து செயல்படுத்தினீர்கள் என்பதைப்பற்றி விவாதித்து அதன் ஆபத்தை குறிப்பிட்டுள்ளீர்கள் அந்த குறிப்பிட்ட முடிவின் உட்பொருளில் ஆபத்து என்ன என்பதை முதலில் அறிய வேண்டும் முடிவின் உட்பொருளில் உள்ள முக்கிய கேள்வி என்ன என்று அடையாளம் கண்டு அதன் பணி என்ன என்பதை அறிய வேண்டும் இந்த குறிப்பிட்ட வழக்காய்வின் கலந்துரையாடலில் உள்ள கேள்வி மற்றும் நோக்கம் என்ன இது போன்ற முக்கிய கேள்விகளை நாம் அடையாளம் காண வேண்டும் மேலும் வழக்காய்வு அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் பயிற்சியாளர் சொல்வதில் இருக்கும் குறிப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும் பாடப்புத்தகத்திலிருந்து வரும் பொருட்களின் அடிப்படையில் வழக்காய்வின் சூழலைப் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த பயிற்சியின்போது வழக்காய்வை பயிற்சியாளர் அல்லது குறிப்பிட்ட பேராசிரியரால் நிரூபிக்கப்படும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே பங்கேற்பாளர்களாகிய மாணவர்கள் பயிற்சியாளர்களாகிய ஆசிரியர்களால் என்னமாதிரியான விவரங்கள் தரப்படுகிறது என்பதை அறிய வேண்டும் வழக்கு ஆய்வின் சரியான அறிமுகம் உள்ளதா அந்த வழக்காய்வு உள்ளதா இல்லையா மேலும் பாடநூலில் இருக்கும் பொருளின் அடிப்படையில் வழக்காய்வின் சூழலைப் புரிந்து கொள்ளுங்கள் எனவே நாம் கோட்பாட்டு அறிவை வழக்கு ஆய்வுடன் ஒருங்கிணைக்க வேண்டும் வழக்காய்வை மீண்டும் ஒரு முறை பாருங்கள் 5 நிமிடங்களுக்குள் வழக்காய்வின் ஒட்டுமொத்த கூறுகளைப் பாருங்கள் இரண்டொரு முறை வாசிப்பதற்கான உண்மையான நோக்கம் என்னெவென்றால் இந்த வழக்காய்வின் ஒட்டுமொத்த உள்ளடக்கத்தைப் பார்த்து அறிந்துகொள்வதற்குத்தான் எனவே இந்த வழக்காய்வின் ஒட்டுமொத்த உள்ளடக்கம் எதுவாக இருந்தாலும் அது விவாதிக்கப்பட வேண்டிய உள்ளீடு ஆகும் முடிவாக வழக்காய்வின் அளவு அல்லது தரத்தின் பொதுவான தன்மையைப் பொறுத்தவரை என்ன வகை வழக்காய்வு உள்ளது பொதுவாக வழக்காய்வு நிதியத்தில் இருக்கலாம் மேலும் இதெல்லாம் இயல்பு தான் என்று கூறப்படலாம் வழக்காய்வின் பொதுவான தன்மை அளவு மற்றும் தரம் தொழில்நுட்பம் மற்றும் பொதுவானது பற்றியும் நீண்ட மற்றும் குறுகிய முடிவை குறித்தும் முதலில் முடிவு செய்து பின்பு வகைப்பாடு செய்யப்பட வேண்டும் வழக்கைப் முதலில் 15 நிமிடங்களுக்குள் படியுங்கள் ஒவ்வொரு பத்தியின் அறிமுகப்பகுதியும் முடிவை பகுதியும் படித்து அனைத்து காட்சிகளும் எப்படி திட்டமிடபட்டுள்ளது அது எப்படி செய்யப்பட்டுள்ளது என்று கவனியங்கள் உதவிக்குறிப்புகள் பற்றி கவலைப்பட தேவையில்லை இந்த கட்டத்தில் வழக்காய்வு குறித்த எல்லா புள்ளிகளையும் கவனமாக குறிப்பெடுங்கள் பத்தியில் என்ன சொல்ல வேண்டும் என்று பத்தியின் சுருக்கத்தைப் பெறுவதில் கவனம் செலுத்துங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் முதல் வார்த்தையுடன் இணைக்க வேண்டிய அவசியமில்லாது இருந்தபோதிலும் ஒவ்வொரு வார்த்தையையும் படிக்காமல் முதல் மற்றும் இரண்டாம் நிலை பத்தியில் இருக்கும் முதன்மை வாக்கியங்களைக் கண்டுபிடித்து மற்ற வாக்கியங்களோடு எவ்வாறு இணைக்கப்பட்டு என்ன மாதிரியான விளக்கங்கள் கிடைக்கின்றன என்பதைப் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வழக்காய்வின் சுருக்கம் நமக்கு ஒரு வழியை காட்டும் மேலும் இது அதிக பயனுள்ளதாகவோ அல்லது பயனற்றதாகவோ இருக்கும் ஒரு வழக்கின் தொடக்கம் மற்றும் முடியும் பாகத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு வழக்காய்விலும் ஒரு முக்கியமான அறிமுக பிரிவு மற்றும் முடிவு பிரிவு உள்ளது மேலும் இம்முறை வழக்காய்வின் கட்டமைப்பைப் பற்றிய மிக முக்கியமான தகவல்கள்களை தொடக்கத்திலும் முடிவிலும் தருகிறது எனவே ஒரு வழக்காய்வின் ஆரம்பத்திலோ அல்லது அதன் முடிவிலோ மிக முக்கியமான தகவல்கள் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வழக்காய்விலும் ஒரு சூழ்நிலை சிக்கல் மற்றும் தீர்மானம் இருப்பதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே வழக்காய்வு நிச்சயமாக சிக்கலான ஒரு சூழ்நிலையைக் கொண்டிருக்கும் ஏனெனில் சிக்கலும் அதற்குரிய தீர்மானமும் இருக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட வழக்காய்வை எவ்வாறு சரி செய்ய முடியும் பிறகு நிலைமையை எப்படி கையாள முடியும் எனவே மேற்குறிய முக்கிய கேள்விகளைப் பற்றி பேசும்போது இந்த 4 நோக்கங்கள் முக்கிய கேள்வியை அடையாளம் காணும் வழக்காய்வை மீண்டும் ஒருமுறை படியுங்கள் குறிப்பாக வழக்காய்வின் தொடக்கத்தையும் முடிவையும் கவனமாகப் படியுங்கள் உதவிக்குறிப்புகள் வழங்கப்பட்டுயிருக்கின்றன அதாவது இந்த 4 குறிப்புகள் எவ்வாறு பின்பற்றப்பட வேண்டும் என்று எனவே அந்த 4 டெம்ப்ளட்ஸை உருவாக்க பங்கேற்பாளர்கள் கேட்கப்பட்டுயிருக்கின்றன அதுவே ஃப்ரேமிங் என்று அழைக்கப்படுகிறது ஒரு ஃப்ரேமிங்கிற்கு 4 டெம்ப்ளட்ஸ் இருக்கும் இந்த டெம்ப்ளட்ஸில் தான் முக்கிய கேள்விகள் இருக்கும் 1 2 மற்றும் 3 ஆகிய முக்கிய கேள்விகள் என்னவென்பதை நாம் எடுத்துக்காட்டுகளுடன் பார்ப்போம் குறைந்தபட்சம் அது 3 முக்கியமான கேள்விகள் உள்ளடக்கியதாக இருக்கும் வழக்காய்வை மீண்டும் மீண்டும் புரட்டி குறைக்க வேண்டும் மீண்டும் அதுபோல் செய்ய வேண்டும் மேலும் அந்த வளகாய்வணை புரட்டி குறைத்தால் தான் நாம் வழக்காய்வில் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியும் அப்பொழுதுதான் வழக்காய்வின் சரியான சாராம்சத்தை நாம் பெற முடியும் முதலில் நாம் வழக்காய்வை படிக்கும் பொழுது ஆரம்பத்திலிருந்து தொடங்கி முடிவுவரை கவனமாக படிக்க வேண்டும் மேலும் வழக்காய்வின் முடிவு எப்படி கையாளப்படுகிறது என்று பார்க்க வேண்டும் இப்போது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது வழக்காய்வின் ஆரம்பம் மற்றும் முடிவு என்பது கற்பனையாக இருக்கக்கூடாது அது வழக்காய்வில் வழங்கப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் இப்போது நான் ஒரு வழக்காய்வின் உதாரணத்தை எடுக்க விரும்புகிறேன் இந்த எடுத்துக்காட்டு இந்த குறிப்பிட்ட தத்துவார்த்த புள்ளிகளுடன் தொடரும் இந்த அமர்வில் மட்டுமல்ல இரண்டாவது அமர்விலும் இதை பற்றி கூறுவேன் வழக்கு ஆய்வின் இந்த குறிப்பிட்ட கட்டமைப்பானது மேலும் தொடரும் இது ஆய்வுப் கோப்புகளில் இருக்கும் எடுத்துக்காட்டுக்குள் பிரதிபலிக்கப்படும் வழக்காய்வின் தலைப்பு சிங்கப்பூர் சர்வதேச விமான நிறுவனம் பற்றியது புன்னகையுடன் ஒரு வியூகம் கற்றலின் நோக்கங்கள் என்ன இந்த வழக்காய்வின் ஒரு தொகுதியில் வணிக போட்டி மேன்படுவதற்கும் தெளிவற்ற ஆதாரங்களை விளக்குவதற்கும் வணிக யுக்தி வடிவமைக்கப்பட்டு பயன்படுத்தப்படலாம் வேறுபாடு அடிப்படையிலான இந்த வணிக போட்டி மேம்பட மற்றும் அதன் கருத்தைப் புரிந்துகொள்வதற்கான கட்டமைப்பை உருவாக்க இந்த வழக்காய்வு உதவுகிறது வேறுபட்ட புள்ளிகள் என்ன வணிக போட்டி மேம்பாடு என்றால் என்ன என்பதை வழக்கு ஆய்வில் முடிவு செய்யப்படும் வேறுபாட்டின் ஒரு யுக்தியை செயல்படுத்தும் ஒரு நிறுவனம் அதன் முழு மதிப்புச் சங்கிலியையும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான நோக்கத்துடன் எவ்வாறு வடிவமைக்க வேண்டும் என்பதை இது விளக்குகிறது ஒரு நிறுவனம் எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதற்கான வேறுபாட்டின் ஒரு யுக்தியும் அதன் முழு மதிப்புச் சங்கிலியையும் எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்பதை இது விளக்குகிறது இவை புள்ளிகள் என்றால் இவை வேறுபாட்டின் உத்திகளாகும் முன்னர் நீங்கள் வேறுபாட்டை அடையாளம் காண வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் செயல்படும் ஒவ்வொரு மதிப்பு செயல்பாட்டிலும் நீங்கள் புரிந்துணர்வை வடிவமைக்க வேண்டும் அந்த சமயத்தில் மட்டுமே அவர்கள் இந்த குறிப்பிட்ட கற்றலின் நோக்கத்தை அடைய முடியும் இப்போது இந்த எடுத்துக்காட்டை காண்போம் சாத்தியமான பதில்களின் மாதிரி தொகுப்பு இந்த பிரிவில் சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸுக்கு தண்டர்பேர்ட் 2001 புன்னகையுடன் உத்தி என்ற வழக்காய்வு வழங்கப்படுகிறது முந்தைய ஸ்லைடுகளிலிருந்து பரிந்துரைக்கப்பட்ட அணுகுமுறை உதவிக்குறிப்புகள் மற்றும் டெம்ப்ளட்ஸ்கள் ஆகியவற்றைப் பயன்படுத்தி இந்த வழக்காய்வை முதலில் நீங்களாக பகுப்பாய்வு செய்ய முயற்சி செய்யுங்கள் எனவே முந்தைய ஸ்லைடுகளிலிருந்து நாம் அந்த குறிப்பிட்ட டெம்ப்ளட்ஸ்களைப் பெறுகிறோம் வழக்கு ஆய்வுக்குச் செல்லும்போது அந்த டெம்ப்ளட்ஸ்களைப் நிரப்ப வேண்டும் எனவே அந்த வகையில் வழக்காய்வை பகுப்பாய்வு செய்ய முடியும் நீங்கள் இங்கே வழக்காய்வின் மீது வேறுபட்ட மற்றும் கூடுதல் கருத்துக்களைக் கொண்டு இருக்கலாம் எனவே ஒவ்வொரு தனிமனிதனும் தனது சொந்த திறமையையும் வழக்காய்வை அறிய தனக்கான சுய வழியையும் கொண்டிருக்கிறான் எனவே ஒவ்வொரு பங்கேற்பாளர்களும் வழக்காய்வை பகுப்பாய்வு செய்வதற்கான பொதுவான நோக்கம் மற்றும் திறனைக் கொண்டிருக்க வேண்டும் டெம்ப்ளட்ஸ் உள்ளே இந்த எழுத்துக்கு பொதுவான வடிவம் இருக்க வேண்டிய அவசியமில்லை இதுதான் வெவ்வேறு உத்திகள் இல்லை மேலும் ஒவ்வொரு நபரும் வெவ்வேறு பரிந்துரைகள் கொண்டு இருக்கலாம் ஆனால் இது உண்மையான பதில் இல்லை இம்முறை கற்றலுக்கு வழிவகுக்கும் செயல்முறை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதனால் இம்முறையை கையாளும்போது அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பர் எனவே இறுதியாக நான் இந்த முதல் வழக்காய்வின் அடிப்படையில் ஃப்ரேமிங்கைப் பற்றி கூறுவேன் சிங்கப்பூர் - ஏர்லைன்ஸின் ஃப்ரேமிங் எப்படி செய்யல்ப்பட வேண்டும் என்பது இதுதான் டெம்ப்ளடில் முக்கியமான கேள்வி காட்டப்பட்டுள்ளது பின்பு மீண்டும் வழக்கின் ஆரம்பம் மற்றும் முடிவை புரட்டி குறைத்தல் வேண்டும் இப்போது முக்கிய கேள்வி என்னவென்றால் சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் எவ்வாறு எதிர்காலத்திற்காக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியும் என்பதை பற்றித்தான் இப்போது இந்த கேள்வி சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸுக்கு மட்டுமல்ல பங்கேற்பாளர்களுக்கு இவ்வகை கேள்விகள் முழு தொழில்துறைக்கும் பொருந்தக்கூடியவை என்று கூறவேண்டும் இந்த குறிப்பிட்ட வழக்காய்வின் உதவியுடன் எதிர்காலத்திற்கான சிறந்த நிலையை வடிவமைத்து மேன்படுத்தலாம் என்று சொல்ல வேண்டும் சிங்கப்பூர் சர்வதேச விமான நிறுவனம் விர்ஜின் அட்லாண்டிக்கில் முதலீடு செய்ய வேண்டுமா இல்லை குறைந்த விலை ஸ்ட்ராட்டஜியை உணர வேண்டுமா அல்லது சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் ஸ்டார் அலியன்ஸில் முதலீடு செய்ய வேண்டுமா ஏன் அதில் முதலீடு செய்ய வேண்டும் இந்த வழக்காய்வை புரட்டி குறைத்ததின் மூலம் 16 பக்கங்களாக குறைந்து இருக்கிறது மேலும் இவ்வழக்காய்வில் 10 காட்சிகள் மற்றும் சொற்களஞ்சியம் உள்ளது இந்த வழக்காய்வில் குறிப்பிடத்தக்க புரட்டப்பட்டு குறைக்கப்பட்ட சருத்துகள் உள்ளது இந்த வழக்காய்வு 16 பக்கங்களில் 10 சொற்களஞ்சியம் கொண்டதாக உள்ளது வழங்கப்பட்ட ஏராளமான தரவுகள் அனைத்தும் பொருந்தாது இந்த வழக்காய்வின் நிறுவன அறிமுகத்தில் தொழில்த்துறை சந்தைகள் என்னவென்றால் என்ஏ ஐரோப்பா ஆசியா கூட்டணி நாடுகள் சிங்கப்பூர் மற்றும் அந்நாட்டிலுள்ள நிறுவனங்கள் முன்னோக்கி நகரும் பிரச்சினைகள் பற்றிய குறிப்புகளாகும் வழக்காய்வின் தொடக்கத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்ன நடக்கிறது என்ன பிரச்சினை என்று கால அட்டவணையில் இது 21 ஆம் நூற்றாண்டின் தொடக்கமாகும் அதாவது 1999ம் ஆண்டாகும் எனவே உலக பொருளாதார சூழ்நிலை என்ன அந்த நேரத்தில் ஒரு முக்கிய ஸ்ட்ராட்டஜி இஸ்யு என்னவென்றால் விர்ஜின் அட்லாண்டிக்கில் சாத்தியமான முதலீடுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று மற்றம் ஸ்ட்ராட்டஜி இஸ்யூயின் மூலம் அதிகரித்துவரும் போட்டியும் ஒரு காரணமாகும் எனவே அவர்கள் வெளியே வரக்கூடிய சில பங்கேற்பாளர்கள் அதிகரித்து வரும் போட்டிகளுடன் தொடர்புடையவர்கள் மனிதவள பின்னணியைக் கொண்ட சில பயிற்சியாளர்கள் அடிப்படையில் அவர்களின் லேபர் காஸ்டு labors cost எற்படுவதைப்பற்றி குறிக்கிறார்கள் மூன்றாவதாக சந்தைப்படுத்துதலின் காரணமாக வாடிக்கையாளர்கள் குறைந்த கட்டணத்தை நோக்கி நகர்கிறார்கள் நான்காவது கூட்டணி பற்றியதாகும் எனவே அந்த விஷயத்தில் வழக்காய்வின் தொடக்கத்தில் இந்த குறிப்பிட்ட 4 சிக்கல்கள் பங்கேற்பாளர்களுக்கு இருக்கும் அதாவது அதிகரிக்கும் போட்டி அதிகரிக்கும் தொழிலாளர் செலவு வாடிக்கையாளர்கள் குறைந்த கட்டணங்களை நோக்கி நகர்வது மற்றும் கூட்டணிகள் உள்ளன என்பதை பற்றியதாகும் ஆகவே நாம் விவாதிக்க வேண்டிய வழக்காய்வின் முடிவு என்னவாக இருக்கும் ஒரு முடிவின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிற நுண்ணறிவுகள் யாவை முக்கியமான உண்மை என்னவென்றால் உலகளவில் விமானத் தொழில் பெருகிய இருந்தாலும் உண்மையான பாரம்பரிய விமான நிர்வனங்கள் மிகக் குறைவுதான் இருந்தபோதிலும் ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால் விமானத் தொழில் உலகளவில் அதிகரித்து வருகிறது அதனால் இங்கு எப்போதும் ஒரு கடுமையான போட்டி நிலவுகிறது மேலும் என்னதான் போட்டி இருந்தாலும் மிகக் குறைவான உலகளாவிய விமான நிர்வனங்கள் இருக்கிறது ஒரு சில உலகளாவிய விமான நிர்வனங்கள் இருந்தாலும் நிச்சயமாக சிங்கப்பூர் சர்வதேச விமான நிறுவனம் உலகளாவிய விமான நிர்வனங்களுக்கிடையே இருக்கும் போட்டியில் வெல்லும் கூட்டணிகளின் முடிவு விமர்சன ரீதியாக முக்கியமானது வழக்காய்வின் பகுப்பாய்வில் இது ஒரு முடிவெடுக்கும் செயல்முறையாகும் நீங்கள் எப்படி ஒரு முடிவெடுப்பீர்கள் எனவே இதில் மிகவும் முக்கியமானது என்னவெனில் ஒருவர் என்ன முடிவு எடுக்க விரும்புகிறார் என்பதுதான் எனவே சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ்யின் தலைவர்கள் விர்ஜின் அட்லாண்டிக் முதலீட்டை ஆதரிப்பதாகத் தெரிகிறது எனவே இந்த விஷயத்தில் சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விர்ஜின் அட்லாண்டிக்குடன் முதலீடுகள் செய்யகிறார்களா இல்லையா என்பது தான் மிக முக்கியமானது எனவே இந்த குறிப்பிட்ட பிராமிங் ஒரு வழக்காய்வின் வடிவமைப்பாக இருக்கும் இந்த வழக்காய்வின் முடிவு எதுவாக இருந்தாலும் நாம் அதில் இருக்கும் முக்கிய கேள்விகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது ஒரு வழக்காய்வை மீண்டும் படித்து அதை மேலும் சுறுக்குவதின் மூலம் நாம் அதன் கருத்தை அறிய வேண்டும் என்ன பாராமீட்டர்ஸ் உள்ளன என்பதை அடிப்படையாகக் கொண்டு அந்த பாராமீட்டர்ஸ் அடையாளம் காணப்பட வேண்டும் பின்னர் மீண்டும் வழக்கின் தொடக்கதிற்கு செல்ல வேண்டும் மீண்டும் நாம் வழக்கின் தொடக்கத்திற்குச் சென்று என்ன என்ன நடக்கிறது என்பதைக் பார்க்க வேண்டும் பிற நுண்ணறிவுகள் அந்த வழக்காய்வின் முடிவை பாதிக்கக்கூடும் எனவே பாதிக்கப்படுவது வாடிக்கையாளர்களாக வோ நிர்வனங்களாகவோ இருக்கலாம் மேலும் இங்கு வணிக வாணிபவங்கள் இருக்கலாம் அதற்கேற்ற வேலைகள் வடிவமைக்கப்படுவதை நீங்கள் அறியலாம் இதன் அடிப்படையில் வழக்கு பகுப்பாய்வின் முதல் பகுதி முடிவடைகிறது நன்றி